வணக்கம் ஹாய் என்ஹான்ஸிங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் பேர்சனலிடி குறித்த எனது பாடத்திற்கு மீண்டும் வருக நா ஐ டி கான்பூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் இந்த லெக்சரையும் லெசனையும் NPTEL MOOC வடிவத்தின் மூலம் தருகிறேன் நாம ஏற்கனவே இரண்டாவது வாரத்தில் இருக்கிறோம் இன்று நாம இரண்டாவது வாரத்தின் மூன்றாவது அலகுக்குச் செல்வோம் மொத்தத்தில் இது எட்டாவது பாடமாக இருக்கும் இந்த வாரம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் மற்றும் பர்சனாலிட்டி வளர்ச்சியின் மிக முக்கியமான அம்சத்துடன் மேலும் பர்சனாலிட்டி மேம்படுத்துவதோடு நேரத்தை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றியும் நாம் தொடங்கினோம் சோ நேரத்தை மேனேஜ் செய்வதிலிருந்து நாம தொடங்கினோ குறிப்பாக இந்தப் பாடத்துல நீங்க தாமதத்தை எவ்வாறு கையாள முடியும் என்பத பார்ப்போம் எனவே தாமதத்தை நீங்க கையாள முடிந்தால் நீங்கள் நேரத்தை சரியாக மேனேஜ் செய்ய முடியும் மற்றும் தாமதத்தை கையாள தள்ளிப்போடுதல் என்றால் என்ன நாம் ஏன் தள்ளிபோடுகிறோம் என்பதை புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இப்போது நான் தொடங்குவதற்கு முன் கடைசி பாடத்தின் சிறப்பம்சங்களை உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன் கடைசி பாடத்தில் நாம் என்ன செய்தோம் முந்தைய பாடத்தில் நேரத்தை திறமையாக பயன்படுத்துவதில் கவனம் செலுத்தினோம் இப்போது நேரத்தை திறம்பட பயன்படுத்துவது குறித்து நான் என்ன சொன்னேன் டைம் எஃபீஷியேன்ஸி என்பது நமது பழக்க வழக்கங்களையும் நேரத்தின் உணர்வையும் மேனேஜ் செய்து உயர் மதிப்புடைய செயல்களை கண்டு பிடித்து செய்வதாகும் இப்போது நமது பழக்கவழக்கங்களையும் நேரத்தின் உணர்வுகளையும் மேனேஜ்செய்வதற்கும் அதிக மதிப்புள்ள செயல்பாடுகளை அடையாளம் காண்பதற்கும் உங்களிடம் ஒரு முறையான தொகுப்பு இருக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் அந்த வகையான முறையான திட்டத்தை வைத்திருப்பதற்கான படிகள் என்ன முதலில் நீங்க வாழ்நாள் முழுவதற்கும் திட்டமிட வேண்டும் தற்போது நீங்க அடுத்தடுத்து என்ன செய்வீங்கனு திட்டமிடக்கூடாது ஸ்டீவன் கோவி தனது 7 ஹாபிட்ஸ் ஆப் ஹைலி எபெக்ட்டிவ் பீப்பிளிள் பேசுகிறவாறு நீங்க சிந்திக்க வேண்டும் அதாவது முடிவை மனதில் கொண்டு திட்டமிடனும்னு கூறுகிறார் எனவே உங்க தொழிலில் அடுத்த பத்து இருபது ஆண்டிற்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் உங்க வாழ்க்கையில் அடுத்த 50 ஆண்டுக்கு என்ன செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள் என்பதையும் நீங்க சிந்திக்க வேண்டும் மற்றும் திட்டமிட்ட பிறகு உங்க வாழ்நாள அடையக்கூடிய இலக்குகளாக உடைக்கவும் சோ நீங்கள் புத்திசாலித்தனமாக அதாவது அந்த திட்டங்களை அளவிடக்கூடியதாகவும் எபெக்டிவாகவும் பிளக்ஸ்பிலாகவும் வேலை செய்யக்கூடியதாகவும் யதார்த்தமானதாகவும் நேரத்திற்குக் கட்டுப்பட்டதாகவும் ஆக்க வேண்டும் பின்னர் அதே நேரத்தில் நீங்க உங்க இலக்குகள எழுத முயற்சி செய்ங்க நீங்கள் இலக்குகள காகிதத்தில் எழுதாவிட்டால் நீங்க உண்மையில் உங்க இலக்கை விஷ்வலைஸ் செய்ய முடியாது மற்றும் பல மக்கள் பல வெற்றிகரமான நபர்கள் உண்மையில் குறிக்கோள்கள அவங்க முன் சுவரில் அல்லது கண்ணாடியில் எழுதிவைத்து விஷ்வலைஸ் செய்து கொண்டே இருப்பாங்க அல்லது குளியலறையில் கூட சிறிய சொற்றொடர்களில் ஒற்றை வரியில் எழுதுவதன் மூலம் அவங்க அவங்களோட இலக்குகள விஷ்வலைஸ் செய்றாங்க அப்புறம் அவங்களே அவங்களுக்கு நினைவுபடுத்திக்கொண்டே இருப்பாங்க உங்கள் குறிக்கோள்கள அடையாளம் கண்ட பின்பு அதை எழுதிய பின்பு விஷ்வலைஸ் செய்த பின்பு உங்க செயல்பாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இப்போது உங்களிடம் குறிக்கோள்கள் உள்ளன ஆனால் அந்த குறிக்கோளுக்காக நாம் கவனம் செலுத்த வேண்டிய பல நிகழ்வுகள் மற்றும் செயல்பாடுகள் உள்ளன சோ குறிக்கோளை அடைவதற்கு முதலில் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நமது வாழ்க்கையை மேம்படுத்தும் மதிப்பை கருத்தில்கொண்டு நம் இலக்கை அடைவதற்கான முதல் முக்கியமான செயலில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் ஆனால் அச் செயலின் மூலம் என்ன நிகழும் மற்றும் அது உங்க வாழ்க்கையை மேம்படுத்துமா என்பதை அறிந்து முன்னுரிமை வழங்க வேண்டும் பின்பு முன்னுரிமை வழங்கிய அச்செயலைக் கடைபிடிக்க வேண்டும் கவனத்தை சிதற விடக்கூடாது டைம் லீக்கேஜை கவனித்துக் கொள்ளுங்கள் அவற்றைத் தடுக்க முயற்சி செய்யுங்கள் எனவே டைம் லிகேஜின் காரணமாக குறுக்கீடுகள் போன்றவற்றில் நாம் சிறிது நேரம் செலவிடுகிறோம் குறிப்பிட்ட வேலையை செய்வதற்காக ஒதுக்கிய நேரத்தில் ஒழுங்கற்ற சூழல் பொருட்களை எங்கு வைத்தோம் என்று தெரியாமல் அல்லது சில பொருள்களை வைத்திருந்த இடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் ஒரு பென்சில் அல்லது ஷார்ப்னர் அல்லது பேனா அல்லது ஒரு சாவி போன்ற எளிய பொருள்களை தேடுவதில் அதிக நேரம் செலவிடுவதால் ஏற்படும் டைம் லீக்கேஜை தவிர்க்க வேண்டும் இப்போது இவையே உங்க நேரத்தை வீணடிக்கும் விஷயங்கள் ஆகும் மற்றொரு முக்கியமான அம்சம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையைப் பொறுத்தவரை ஈமெயிலை மேனேஜ் செய்வதன் மூலம் நேரத்தை எவ்வாறு சேமிப்பது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் சோ அங்கே மீண்டும் நாம் சிறிது நேரம் செலவிடுகிறோம் நீங்க மெயில் செக் பண்ண சில குறிப்பிட்ட நேரத்தை செலவிட வேண்டும் என்று நான் சொன்னேன் நீங்க ஸ்பேம் பில்டர்களை பயன்படுத்த வேண்டும் மேலும் நீங்கள் மீண்டும் மீண்டும் மெயிலுக்கு செல்லக்கூடாது உண்மையில் நீங்க மெயிலுக்கு ஒரு முறை மட்டுமே செல்ல வேண்டும் பின்பு உடனடியாக முடிவு செய்ய வேண்டும் மெயிலுக்கு திரும்புவது மீண்டும் உங்க நேரத்தை வீணடிக்கிறது நீங்க தகுந்த போல்டர்களை உருவாக்க வேண்டும் மேலும் குறிப்புகளுக்கு முக்கியமான இமெயில்களை பராமரித்து அவற்றை போல்டர்களில் வைக்கவும் சிறப்பான இமெயில் பராமரிப்பு உங்க இன்பாக்ஸ் கிளியரா இருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க படுக்கப் போற நேரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா காலையில எந்திரிக்கும் நேரத்துல உங்க இன்பாக்ஸ்ல எதுவும் இல்லைனா நீங்க இமெயில்காண நேரத்தை பராமரிக்க கத்துகிட்டிங்கனு அர்த்தம் சோம்பேறி mind set உடனடியாய் இன்பத்தைத் தேடுறது நம் இயல்பு நேரத்தை ஒத்திப்போடுறது நம் இயல்பு இது மாதிரியான உற்றுநோயைப் பற்றி டிஸ்கஸ் செய்தோம் அதை பற்றிதான் இந்த லெசன்லையும் அடுத்த லெசன்லையும் பார்க்கப் போறோம் சரியான முடிவு தெரியாமல் ஆரம்பிக்காமல் இருப்பது தப்பித்துக் கொள்ளும் இயல்பு முடிவில்லாமல் டிவி பார்ப்பது அடுத்தவங்க வேலைய நம்ம வேலையை விட முக்கியம்னு நினைக்கிறது இது இல்லாம நான் இன்னும் சில குறிப்புகள பரிந்துரைத்தேன் அதாவது நீங்க உங்க டெட்லைன்ஸ் சம்பந்தமா கவனம் செலுத்தனும்னு சொல்லிருந்தேன் ஓகே அதோட ஒன்றி அத கடைபிடிங்க அப்புறம் எந்த டெட்லைனயும் தவறவிடாதிங்க டைம்ஸ் ஸ்டீலர்ஸ டைம் கிப்டர்ஸா மாத்துங்க ரத்து செய்யப்பட்ட ஒரு விமானம் திடீர்னு வருவதுதா டைம் ஸ்டீலர் அப்படி இல்லைனா நீங்க தாமதமா வர ஒரு ரயில இருக்கீங்க அப்போ உங்க நேரம் திருடப்படுது ஏன்னா நீங்க எந்த முன்னேற்பாடும் இல்லாம போய் இருக்கீங்க ஆனா நீங்க முன்னேற்பாடோட போய் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாம வீணாகர நேரத்த கூட உங்களுக்கு பயன்படுர நேரமா மாத்திக்கலாம் திட்டமிடப்படாத நேரம் உங்க வசம் வந்தா நீங்க பொதுவா செய்யற செயல் இல்லாம கவிதை எழுதறது மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்றது போன்ற செயல்களுக்காக அந்த நேரத்தப் பயன்படுத்தலாம் ஸ்டீவன் கோவி மாடலின் படி நீங்கள் முக்கியமானதிற்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணதோட முடிச்சேன் அதோட கான்சப்ட் ஆஃப் 8020ஐconcept of 8020 அறிமுகம் செய்த சுவாரசியமான பரீட்டோ பிரின்ஸ்பலை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறேன் சோ உங்க 80 செயல்திறன் உங்க 20 செயலைப் பொருத்ததாகும் உங்க 20 பிரச்சினைகள்தான் உங்க 80 மன அழுத்தத்திற்கு காரணம் என்பதையும் டிஸ்கஸ் செய்தோம் இப்ப உங்க 20 டைம எப்டி வீணாக்குரினு பாருங்க இந்த நேரத்திலதா நீங்க செயல்கள தாமதமா செய்றீங்க நீங்க உங்க நேரத்த தள்ளிப்போடுறது உங்க செயல்திறன 80 பாதிக்கும் இப்போ இந்த தாமதத்த எப்படி கையாளலாம் என்பதை பாக்கறது முக்கியமானது தான டைம் மேனேஜ்மென்ட் பற்றிய முந்தைய லெக்சர்சை பார்த்துட்டு சில மாணவர்கள் கேட்கிறார்கள் ஓகே சார் டைம் மேனேஜ்மென்ட் பற்றி பேசுவது உங்களுக்கு சுலபம் ஆனா நாங்க நல்ல நோக்கத்தோடு இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல எங்களால டெட்லைன்ஸ சந்திக்க முடியல எங்கள்ள நிறையபேராள உயர் மதிப்புள்ள வேலையில கவனம் செலுத்த முடியல இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா நேரத்தை தள்ளிப்போடுற உங்க இயல்புதான் அதுக்கு பதில் இது நமக்கு தெரியாத ஒன்னுன்னு நீங்க நினைப்பிங்க அண்ட் நீங்க எப்பவும் உங்களால டைம மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா ஒரு சில நேரம் கவனக்குறைவால எதார்த்தமா உங்களுக்கே தெரியாம இதுதான் உங்க நேரத்தை கொலை செஞ்சுட்டு இருக்கும் சோ ப்ரோக்ரஸ்டினேஷன என்ன அத எப்டி கையாள்றது சோ ப்ரோக்ரஷ்ட்னேஷன புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்கின்சன்ஸ் லா Parkinsons law பத்தி தெரிஞ்சுக்கணும் இது இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான லா இந்த பார்க்கின்சன்ஸ் லானாParkinsons law என்ன வேலை எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா கிடைக்கிற நேரத்த அந்த வேலைய முடிப்பதற்கு பயன்படுத்தனுங்கறத இந்த லா சொல்லுது அப்டினா என்ன இப்போ நான் உங்ககிட்ட ஒரு வேலையை செய்யணும்னு சொல்றேன் நீங்க டெட்லைன் எப்பன்னு கேக்குறீங்க நான் நாளைக்கு காலையிலனு சொல்றேன் தவறாம நாளைக்கு காலையில முடிக்கலைன்னா உங்கள வேலைய விட்டு நிறுத்திருவேனு சொல்றேன் இப்போ அந்த வேல எவ்வளவு பெருசா இருந்தாலும் அடுத்தநாள் காலைப் பொழுதுக்குள்ள முடிக்க முடியாத வேலையாக இருந்தாலும் நீங்க உங்க எல்லா முயற்சியையும் போட்டு டெட்லைனுக்கு முன்னாடி முடிச்சிடுவிங்க எனினும் பார்கின்சன்ஸ் லாவின்Parkinsons law படி நீங்க ஒரு வேலைய எனி டைம் சப்மிட் பண்ணலா உங்களால எப்ப முடியுமோ அப்ப கம்பிலீட் பண்ணலா அப்படின்னு நா சொன்னா நா எனி டைம்னு சொன்னதுக்கு அர்த்தம் 5 வர்ஷம் கிடையாதுன்னு நானா வந்து சொல்ற வரைக்கும் அந்த வேல முடியாது நா நீங்க வேலையை ஒரு மாசத்துல முடிப்பீர்கள் என்று நினைத்தேன் ஆனா நீங்க 5 வருஷமா அந்த வேலைய பாத்துட்டு இருக்கீங்க இப்போ நாளைக்கு காலையில வேலைய முடிக்கலனா உங்கள வேலையை விட்டு நிறுத்திடுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேலையை காலையில செய்து முடிச்சிட்டீங்க சோ ஐந்து மணி நேரத்தில் செய்ய முடிகிற ஒரு வேலையை ஐந்து வருஷம் ஏன் நீட்டிக்க வேண்டும் சோ இதுதான் பார்க்கின்ஸின்Parkinsons சுவாரசியமான லா சோ உங்களுக்கு டெட்லைன் கொடுக்கப்படும் போதெல்லாம் உங்கள் வேலை எக்ஸ்பேன்ட் ஆகும் அப்போ அந்த வேலையை முடிப்பதற்கான நேரத்தை உணர்வீர்கள் சோ நான் மாணவர்களுக்கு ஒரு அசைன்மென்ட் கொடுக்கும்போது அல்லது நீங்க ஒரு அசைன்மென்ட் எழுதும்போது நாங்க இதுதான் டெட்லைன் செவ்வாய்க்கிழமை 1159க்கு நீங்க சப்மிட் பண்ணனும் அண்ட் எக்ஸ்டென்ஷன் கிடையாதுனு சொன்னா நீங்க அந்த வேலையா செவ்வாய் கிழமைக்கு முன்னாடியே அல்லது அட்லீஸ்ட் அந்த டெட்லைன்க்கு முன்னாடியாவது முடிக்க முயற்சி செய்வீங்க ஆனா எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம் அடுத்த வாரம் வரைக்கும் எக்ஸ்டன்ஷன் இருக்கும் டெட்லைனுக்குள்ள அந்த வேலைய முடிக்கணும்னு எந்த சட்டமும் இல்லனு நாங்க சொன்னா நீங்க அந்த வேலைய எப்பவுமே முடிக்க மாட்டீங்க சோ மாணவர்கள் என்கிட்ட அசைன்மென்ட் டெட்லைனுக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்கன்னா நான் இதை தான் அவங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு நாள் அல்லது ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கிற நால ஒன்னும் ஆக போறது இல்ல ஏன்னா நீங்க செய்யவேண்டிய வேலைய நான் கொடுத்த நேரத்திலேயே முடிச்சிருக்கலாஇந்த பார்க்கின்சன்ஸ் லாவைParkinsons law புரிஞ்சுக்கங்க ஏன்னா எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா நேரத்த இழுத்துட்டே இருப்பீங்க கிடைக்கிற நேரத்த தேவையில்லாத செயல்களுக்கு செலவு செய்வீங்க எனவே நீங்க ஒரு வேலைய செய்ய விரும்பினா பிஸியா இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கிறதுதான் புத்திசாலித்தனம் இத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒரு வேலை உடனடியா செய்யப்படனும்னு நீங்க விரும்பினா எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிற எப்போதும் பரபரப்பான ஷெட்யூல் மற்றும் டெட்லைனோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த வேலைய கொடுங்க ஏன்னா நீங்க அந்த மாதிரி பிஸியான நபர் கிட்ட வேலை கொடுக்கும்போது நீங்க அவங்க நண்பர் அல்லது முதலாளி என்கிற தார்மீக கடமையினால உங்களுக்காக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க பிஸியான நபர் அவங்க திட்டமிட்டபடி ஷெட்யூலையும் டெட்லைனையும் பின்பற்றுவதால நீங்க கொடுத்த வேலைய வேகமா செஞ்சு முடிப்பாங்க இப்போ அதனால்தா நீங்க பிஸியா இருக்கும் ஒருவர்கிட்ட கொடுத்தா வேல சீக்கிரம் முடியும் சோம்பேறியா இருக்கும் ஒருத்தவங்க கிட்ட நீங்க கொடுத்தா வேலை ஒருபோதும் முடியாது இதோட ஒரு சில வேலைக்கு முடியாதுன்னு சொல்ல கத்துக்கோங்கனு நா அடிக்கடி சொல்லுவேங்கிரத தெரிஞ்சுக்கோங்கஇத பத்தி நம்ம அடுத்து இல்லைன்னா அதுக்கு அடுத்த பாடத்துல பாப்போம் நீங்க செய்யும் அனைத்தும் ஒரு வாய்ப்பின் மதிப்பு அத நீங்க உணரனும் நீங்க அசைன்மென்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது உங்கள படத்துக்கு கூப்பிட்டா அசைன்மெண்ட் முடிக்க முடியாம ரிஸ்க் ஆகிவிடும் பின் உங்க அசைன்மென்ட் சரியான டைமுக்கு சமிட் பண்ண முடியாம போகலாம் அல்லது கட் பேஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டு அசைன்மென்ட்ல ஜீரோ வாங்கலா நீங்க செய்ற அனைத்தும் உங்க வாய்ப்பின் மதிப்பு சோ உங்க நண்பரோடு படத்தை என்ஜாய் பண்ணிட்டு அசைன்மென்ட் வேலைய செய்யமுடியாம வருத்தப்படும் போது அந்த வேலையை சரியா செஞ்சு இருக்கலாமேனு நினைப்பீங்க சோ எந்த சூழ்நிலையிலும் தள்ளிப் போடுவதை தவிருங்கள் நான் எந்த சூழ்நிலையிலும் என்று சொன்னது உங்க மெண்டல் ஏமோஷனல் மற்றும் பிசிகல் சூழ்நிலைகள் அனைத்தையும் சேர்த்துதான் நீங்க பணம் கொடுத்து அந்த வேலையை செய்யற மாதிரி இருந்தா கூட தள்ளிப் போடுவதை தவிருங்கள் ஆனா ஒரு வேலையை டைமுக்கு செஞ்சு முடிங்ககொஞ்சம் அதிகமா பணம் செலவான கூட அதெல்லாம் கண்டுக்காம உங்களுக்கு கொடுத்த வேலையை டைமுக்கு செஞ்சு முடிங்க இப்போ நீங்க ஏன் தாமதம் செய்யணும் மற்றும் ஏன் தாமதம் செய்யக்கூடாது பிராக்ரஸ்டினேஷன் அப்படினா என்ன உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு வேலையை தள்ளிப்போடுவது அல்லது ஒத்தி வைக்கும் செயல் முன்னுரிமையில் இருக்கும் ஒருவேளை உங்களால் உடனே கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு வேளை ஆனா நீங்க அத கூலா தள்ளி போடுறீங்க ஒத்திவைக்குறீங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க சுவாரசியமா ப்ரோ என்றால் ஃபார்வாட் என்று அர்த்தம் கிராஸ் என்றால் இன்டிகேட்டிங் டுமாரோ என்று அர்த்தம் இந்த வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்டதுதா ப்ரோக்ரஸ்டினேஷன் எனும் வார்த்தை சோ வாழ்க்கை வேகமாக முன்னோக்கும் தன்மையுடையதுனு நம்பும் மற்றும் ஒரு வேலையை நாளைக்கு சிறப்பா செய்யலாம் என்றும் நாளை நாளை நாளை என்று தள்ளிப்போடுற இயல்பும்தா பிராக்ரஸ்டினேஷன் நீங்க வேற மாதிரி பிராக்ரஸ்டினேஷன புரிஞ்சுக்க விரும்பினா ஒரு வேல கொடுத்ததுக்கும் செய்யப்பட்டதுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய இடைவெளிதா பிராக்ரஸ்டினேஷன்னு சொல்லலாம் நீங்க இரவு 12 மணிக்குள்ள ஒரு நாவல படிச்சு முடிக்கணும்னு காலையில திட்டமிடுறீங்க ஆனா நீங்க தூங்கும் போது 5 பக்கம்தா படிச்சிருக்கீங்க ஏன் இப்படி ஆச்சு ஏன்னா நீங்க மத்த சில விஷயங்களில் கவனத்த சிதற விட்ருப்பிங்க நீங்க தொடர்ந்து உட்கார்ந்து படிச்சு இருந்தீங்கன்னா அந்த நாவல படித்து முடிச்சு இருக்கலாம் உங்க நேரத்த தள்ளிப் போடற இயல்பு மற்றும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் இருக்கும் போது முக்கியமில்லாத வேலைகள செய்கிற இயல்பு உங்க நோக்கத்துக்கும் செயல்பாட்டுக்கும் இடையில இருக்கிற பெரிய இடைவெளியையும் நீங்க செய்யணும்னு நினைச்ச செயல் என்ன உண்மையில் நடந்தது என்னங்கரத சுட்டிக்காட்டும் இது மறுபடியும் பிராக்ரஸ்டினேஷன் உடைய அறிகுறி என்ன நடக்கும் இது உங்கள பயம் கொள்ள செய்யும் உங்கள கவலை கொள்ள செய்யும் மற்றும் நீங்க தாமதமா ஆரம்பிச்ச ஒரு வேலையை சீக்கிரமே ஆரம்பித்திருக்கலாமேனு வருத்தப்படுவீங்க பிராக்ரஸ்டினேஷன் எதற்கு வழிவகுக்கும் பிராக்ரஸ்டினேஷன் நேரத்த வீணடிக்கும் அதாவது உங்களிடம் நேரம் இருக்கும்போது நீங்க செயல்கள தள்ளிப்போட்டு நேரத்த வீன் அடிக்கிறீங்க அது நீங்க பயன்படுத்தாத வாய்ப்புகளை உங்களுக்கு உணர்த்தும் அது கண்டிப்பா உங்களக்கு சுயவிமர்சனத்த சுய தேய்மானத்த கொடுக்கக்கூடிய மோசமான செயல்பாடுலதா முடியும்நீங்க எதுக்கும் உதவாத நபர் என்று உங்கள நினைக்க வைக்கும் அண்ட் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் மன சோர்வையும் அளிக்கும் ஆனா உங்களால பிராக்ரஸ்டினேஷன கையால முடிஞ்சா அதனால என்ன பலன் நீங்க எப்படி உணர்வீங்க ப்ரோக்ரஸ்டினேஷன கையால தெரிஞ்சா கண்டிப்பா அது உங்கள மன அழுத்தத்திலிருந்து விடுவிக்கும் அது உங்களை கூலாக மாற்றும் உங்கள் உள்மனத அமைதி அடையச் செய்யும் நீங்க உறுதியான திடமான மனப்பான்மைய வளத்துக்க முடியும் உங்க வாழ்க்கை நிகழ்வுகள எப்படி கட்டுப்படுத்தனும்னு கத்துப்பீங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்துவது நமது வாழ்க்கைக்கு ஒரு வழி அமைத்துக் கொள்வது பொறுப்பாக நடந்து கொள்வது போன்ற பழக்கங்கள் சுலபமாக நமக்கு வராது எப்போ உங்களால டைம மேனேஜ் பண்ண முடியுதோ மற்றும் எப்ப உங்களால உங்க வாழ்க்கையின் இலக்குகளுக்காக திட்டமிடவும் செயல்படுத்தவும் நேரமிருக்கோ அப்பதா உங்க வாழ்க்கை நிகழ்வுகள உங்களால கட்டுப்படுத்த முடியும் பிராக்ரஸ்டினேஷன கையாளும்போது உங்க தன்னம்பிக்கை மற்றும் மதிப்பு மேம்படும் ஆனா எனக்கு பிராக்ரஸ்டினேஷன் பத்தி எல்லாமே தெரியும் அதோட நன்மை தீமைகளும் தெரியும் அப்படி இருந்தும் நா ஏன் பிராக்ரஸ்டினேட் செய்யறேன் அல்லது நாம் ஏன் ப்ரோக்ரஸ்டினேட் செய்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்து மேல நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் எமோஷனலாகவும் பயத்த வளர்த்துக் கொள்ளும்போது நம்ம ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் நம்ம அவமானத்த பார்த்து தோல்விய பார்த்து பயப்படும் போது ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் அடுத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க அவ என்ன பத்தி என்ன நினைப்பா நான் இத செஞ்சா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான் அப்படின்னு நம்ம அதிகமா கவலைப்படும் போது நம்மள நாமளே முடக்கிக் கொள்கிறோம் மற்றும் நாம நம்ம அவுட்புட் பத்தி நம்பிக்கை இல்லாம இருக்கும் போது அது நம்மளோட எந்த வேலையா இருந்தாலும் நம்மள ப்ரோக்ரஸ்டினேட் செய்ய வைக்கும் நமக்கு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கு நான் கடினமாக உழைப்பேன் டைமுக்கு வேலைய முடிப்பேன்ஆனா எனக்கு எந்த வெகுமதியும் கிடைக்காது முதலாளி என்ன புகழ மாட்டாரு எனக்கு பாராட்டு கிடைக்காது வேற ஒருத்தவங்களுக்குதா பாராட்டு கிடைக்கும் நான் போட்டியில ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னுதா நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம் ஒரு சில நேரம் நம்ம சோர்வா உணரும்போது சோம்பேறித்தனமா உணரும்போது வேலை செய்ய வேணாம்னு தோணும் இந்த நேரத்திலதா நம்ம பிராக்ரஸ்டினேட் செய்றோம் நாம இனர்ஷியா பத்தி பேசும்போது நியூட்டனின்Newtons பஸ்ட் லா ஆஃ மோஷனின் படி ஒரு பிசிகல் ஸ்டேட்மெண்ட் நீங்க அனுபவிக்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு சோம்பேரித்தனமா இருக்கும்போதுதா நீங்க சோம்பேறியா இருக்கீங்கன்னு சொல்லுது மந்தநிலையிலேயே இருப்பது ஒரு பிசிகல் ஸ்டேட் ஆகும் அது உங்கள எழுந்திருக்க விடாது நியூட்டன் இனர்ஷியா பற்றி சொல்வது என்ன அவர் ஃபர்ஸ்ட் லா ஆப் மோஷனில் ஒரு அன்பாளன்ஸ்ட் போர்ஸ் வந்து ஒரு பொருள் மீது தாக்கப்படும் வரை அந்தப் பொருள் ஓய்வில் இருந்தா ஓய்விலேயே இருக்கும் நகர்ந்து கொண்டிருந்தா அதே திசையில் அதே வேகத்தில் நகர்ந்துகொண்டே இருக்கும் என்று கூறுகிறார் ஏதோ ஒன்று வந்து தொந்தரவு செய்யும் வரை ஒரு நபர் ஓய்வில் இருந்தா ஓய்விலேயே இருக்க வேண்டும் என்று விரும்புவார் மற்றும் ஒரு நபர் ஓடிக்கொண்டு அல்லது நகர்ந்து கொண்டு அல்லது ஏதோ ஒரு வேலைய செய்து கொண்டிருந்தால் அந்த வேலைய தொடர்ந்து அதே வேகத்தில் அதே திசையில் செய்ய வேண்டும் என்று நினைப்பார் ஓய்வில் இருக்கும் நபரும் ஒரு வேலையை செய்யும் நபரும் இதை தொடர்ந்து செய்துகொண்டே இருப்பார்கள் சோ மந்த நிலை என்பதும் உடலளவில் வெளிப்படும் ஒரு மனித இயல்பு மற்றும் ஓய்வில் இருக்கும் ஒரு உடம்பு மாற்றத்தை எதிர்த்து ஓய்விலேயே இருக்கும் இயல்பு ஒரு மாற்றத்த தொடர்ந்து செய்வதற்கு தேவைப்படுகிற சக்திய விட அந்த மாற்றத்த தொடங்குவதற்கே அதிக சக்தி தேவைப்படுகிறது அதாவது ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நபருக்கு தொடர்ந்து ஓடுவது என்பது சுலபம் ஆனா ஓய்வில் இருக்கும் ஒரு நபருக்கு எழுந்திருப்பதை பற்றி யோசிப்பது கூட கடினம் சோ படுக்கையில் படுத்திருப்பது எழுந்திருப்பதை விட சுலபம் சோ அதனாலதா மக்கள் சோம்பேரித்தனமா இருக்கும்போது அப்படியே படுத்துக்கொண்டு தண்ணி தவிச்சா கூட யாரையாவது தண்ணி கொண்டுவந்து தர சொல்றாங்க ஏன் நாம ப்ரோக்ரஸ்டினேட் செய்கிறோம் என்கிற சிந்தனையோடு தொடருவோம் ஒரு வேலைய நீங்க கச்சிதமா செய்யணும்னு நினைச்சா நீங்க ப்ரோக்ரஸ்டினேட் செய்ய வாய்ப்பிருக்கு ஏன்னா நீங்க கச்சிதமானவரா இருக்கலாம் மற்றும் நீங்க அந்த வேலைய கச்சிதமா முடிக்கணும்னு நினைக்கலாம் அதற்கான சரியான நிதி உதவி கிடைக்கிற வர ஆதாரங்கள் கிடைக்கிற வர அதற்கான திறனை வளர்த்துக் கொள்ளும் வர நீங்க காத்திருப்பீங்கமற்றும் நீங்க ஒரு புத்தகத்த எழுதினா அல்லது ஒரு கட்டுரை எழுதினா அல்லது ஒரு கலை வேலைப்பாட்ட முடிச்சா அது ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கணும்னு எதிர்பாப்பீங்க இப்போ இந்த மாதிரியான இயல்புகள எப்படி கையாளுவது மற்றும் ப்ரோக்ரஸ்டினேஷன தாண்டி எப்படி மேல வராதுன்னு அடுத்த லெக்சரில் பார்ப்போம் ஆனா நீங்க கச்சிதமானவராக இருந்தாக்கூட நீங்க ப்ரோக்ரஸ்டினேட் செய்ய வாய்ப்பு இருக்கு என்பத புரிஞ்சுக்கோங்க சுவாரசியமாக நம்மளால எதிர்கொள்ள முடியாத பொறுப்புகடமை மற்றும் பிரஷர் இவற்றை வெற்றியின் மூலம் நாம் அடைந்து விடுவோமோ என்று எப்போது வெற்றியை பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அப்போ நாம ப்ரோக்ரஸ்டினேட் செய்கிறோம் மற்றும் அட்ரினலின் உந்துதலுக்கு எப்போ நம்ம அடிக்ட் ஆகறோமோ அது எந்த வகையான அடிக்சனாக இருந்தாலும் குறிப்பாக புகை பிடித்தல் அல்லது ச்சூவிங் கம் அல்லது படம் பார்ப்பது அல்லது வலைதளத்தில் நேரம் செலவிடுவது அரட்டை அடிப்பது மற்றும் நேரத்தை வீணடிப்பது போன்ற எந்த கெட்ட அடிக்சனாக இருந்தாலும் சோ உங்க முலைல சிறிய உந்துதல ஏற்படுத்தி உங்கள மகிழ்விக்கற எதுவாயிருந்தாலும் உங்கள சுகமா உணர வைக்கிற எதுவாயிருந்தாலும் அதுதா நம்ம வாழ்க்கையில ப்ரோக்ரஸ்டினேஷ்னரா செயல்படுதானு கவனமா பார்க்கணும் எப்பொழுது நாம ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் எப்போ ஒரு வேலைய மத்தவங்க முடிச்சிடுவாங்கன்னு நாம் பேராவலோடு இருக்கிறோமோ அப்போதா நாம ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் இப்ப நான இந்த வேலைய செய்யலனா வேற யாராவது செய்வாங்கன்னு உங்க உள்மனசுல ஒரு ஆசை இருக்கும் நாம தாமதப்படுத்தும் போது அந்த வேல இல்லாமலேயே போய்விடும்னு யோசிக்கும்போது நம்ம ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் நா தாமதப்படுத்தினால் வேற யாராவது அந்த வேலைய செய்வாங்க அல்லது நா தாமதப்படுத்தும் அந்த வேலை இல்லாமலேயே போய்விடும் என்று யோசிக்கிறது முட்டாள்தனமான ஒரு யோசனை மற்றும் பேராவளோடு யோசிக்கும் யோசனை ஓகே தாமதப்படுத்தபடும் அந்த வேலை அதன் நேரத்தின் மதிப்பை இழந்து விடும் மற்றும் ஒருவர் அந்த வேளைய செய்யவே தேவை இல்ல சோ ஒருசில மக்கள் ஒரு வேலைய செய்யாமலிருக்க தாமதத்தை ஒரு தந்திரமாக பயன்படுத்துறாங்க நாம் எப்பொழுது ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் எப்போ நமக்கு கொடுமையான ஒரு வேலை அதிகமாக இருக்கிறதோ அப்பொழுதுதா ப்ரோக்ராஸ்டினேட் செய்றோம் சோ எப்போ நம்ம ஒரு வேலைய பெரிய வேலைன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம மைண்ட் ஒரு சின்ன விஷயத்தை கூட மல மாதிரி யோசிக்கும் நாம இது ஹிமாலயாஸ போல இருக்கு இது உன்னால செய்ய முடியாது அப்படின்னு மைண்ட் யோசிக்கும் இந்த கார்ட்டூனைப் பாருங்க இத நா நெட்ல இருந்து எடுத்தேன் சோ இது ப்ரோக்ரஸ்டினேட்டரோட மைண்ட்க்கு ஒரு சான்றாகும் சோ ஒரு நபர் நான் செய்ய வேண்டிய வேலை என்மீது உயரமாக ஒரு பெரிய கல்லு போல இருப்பதாக நா உணருகிறேன் என்று சொல்கிறார் சோ அவரு என்ன யோசிக்கிறாறுனா இந்த வேல யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்கு சோ இன்டர்நெட் போயிட்டு ஒரு பார்வை பாத்துட்டு ஒரு நிமிடத்தில் திரும்பி வந்தார்லானு யோசிக்கிறார் ஆனா அந்த ஒரு நிமிடம் எப்போதும் ஒரு நிமிடம் ஆக இருக்காது அந்த ஒரு நிமிடம் நிமிடங்களாக மணி நேரங்களாக ஒரு சில நேரத்தில் நாட்களாக கூட மாறும் மற்றும் திரும்பி வருவது என்பது நடக்கவே நடக்காது நீங்க முடிவே இல்லாம இன்டர்நெட்ல இருக்கீங்க மற்றும் ஒருவர் குறிப்பிட்டது போல நெட்ல கிடைக்கிற அற்பமான சுகத்துக்காக உங்க கவனத்த இகலக்குறீங்க உங்க கவனத்த சிதர விடுறீங்க சோ யூடியூப் விக்கிபீடியா ஃபேஸ்புக் etc இவையே பெருவாரியான கவனச்சிதறல்கலுக்கான ஆயுதங்கள் என்று ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பெரிய கவனச்சிதறல் உங்கள் மைண்டின் அழிவிற்கு சமம்னு நா சொல்வேன் சோ நீங்களே உங்கள இந்த மாஸ் டிஸ்டிரேக்சனுக்கு ஆலாக்கி கிட்ட உண்மையில் நீங்க உங்க மைண்ட நாசம் செய்றீங்க நீங்க ஒரு வேலைய செய்யனுங்கற உங்க ஆசைய நாசம் செய்றீங்க நீங்க க்ரியேட்டிவா யோசிக்கும் உங்க மைண்ட நாசம் செய்யறீங்க நீங்க உங்கள வித்தியாசமான நபரா மாற்றும் மெருகேற்றும் உங்க மைண்ட நாசம் செய்கிறீங்க சோ கவனத்த சிதறவிடாம குறிக்கோளோட இருப்பது முக்கியம் சுவாரசியமாக மீண்டும் நாம் எப்பொழுது ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் நாம பீட்டர் பேன் சின்றோம் ஆல் அவதியுறும் போது ப்ரோக்ரஸ்டினேட் செய்றோம் யாரு அந்த பீட்டர் பான் அந்த சின்றோம் எத பற்றியது பீட்டர் பான் ஒரு சுவாரசியமான கதாபாத்திரம் ஸ்காட்டிஷ் கதாசிரியர் ஜி எம் பேரியால்G M Barry உருவாக்கப்பட்டதுஇப்போ இந்த கதாபாத்திரம் பல கார்ட்டூன் வடிவங்களால் நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது மற்றும் பறக்கக் கூடிய ஒரு குழந்தைக்கான உருவமாக மாறிடுச்சு உண்மையில் அந்த குழந்தை உடலளவில மட்டுமே அடல்ட் போல வளரும் ஆனா எப்பொழுதும் குழந்தையாகவே இருக்கும் இப்போ எப்பொழுதும் குழந்தையாக இருக்கும் இந்தத் திறன் பீட்டர் பான் அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட குழந்தை மாதிரி யோசிக்க வைக்குது உணரவைக்கிது மற்றும் குழந்தை போல நடந்துக்க வைக்கிது சோ இதிலிருந்துதான் சைக்காலஜிஸ்ட் ஒருவகையான ஏமோஷனல் அண்ட் சோஷியல் மெச்சூரிட்டியை குறிக்கும் சொல்லாக பீட்டர் பான் சின்றமை பெற்றனர் சோ வளர முடியாத மக்கள இது குறிக்கிதுசோ நீங்க உருவத்திலே ரொம்ப பெருசா இருக்கும் ஒருசில நபர பார்த்திருக்கலா ஆனா அவங்க குழந்தை மாதிரி நடந்துபாங்க குழந்தை மாதிரி உணருவாங்க சோ அவங்களுக்கு அடல்ட்க்கு இருக்க வேண்டிய உடம்பு இருந்தாலு உணர்வு நடவடிக்கை மற்றும் யோசனை குழந்தை போல இருக்கும் எடுத்துக்காட்டாக எந்த மோட்டிவேஷனும் இல்லாம ஒரு வேலைய செய்யாது ஒரு குழந்தைய ஏதாவது செய்ய வைக்கணும்னா நீங்க அது கிட்ட நீ இத செஞ்சா நான் உனக்கு சாக்லேட் தருவேன் நீ பரிட்சையில் தேர்ச்சி பெற்றா நான் உனக்கு பரிசு தருவேன் நீ அத செஞ்ச ஐஸ்கிரீம் தருவேனு சொல்லணும் சோ எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம ஒரு வேலய ஆரம்பிக்கிறது மற்றும் ஏதாவது தவறு நடந்தா அடுத்தவங்கள குறை சொல்லும் இயல்பு ஒரு குழந்தை என்ன செய்யும் ஒரு குழந்தை ஒரு பொருள உடச்சிட்டா அது எப்போதும்நா அத செய்யல அவன்தா செஞ்சான் அவ வந்த நாளாதா உடைந்தது அப்படின்னு சொல்லும் சோ இந்த மாதிரி பொறுப்ப தவிர்க்கிறது பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வது ஒருத்தரோட மைண்டை வளரவிடாது மற்றும் பொறுப்ப ஏத்துக்க விடாது சமூக கடமை மற்றும் எமோஷனல் மெச்சூரிட்டியை வளர்த்துக்கொள்ள விடாது சோ இதுதான் பீட்டர் பான் சின்றோம் நீங்க உங்களுக்கு நீங்களே இந்த சின்றோம் இருக்கான்னு கேட்கணும் நீங்க குழந்தை மாதிரி நடந்துக்றீங்களா அல்லது குழந்தை போல வேலைய தவிர்க்கிறீங்களா சோ எமோஷனலா நீங்க வளர்வதற்கான நேரம் இதுதானு நீங்க புரிஞ்சுக்கணும் ஆனா முடிவாக தாமதம் ஆபத்தானதுனு சொல்ல விரும்புறேன் மற்றும் தாமதம் ஒரு சில விஷயம் மறுக்கப்படுவதற்கு கூட வழிவகுக்கும் லியோ டால்ஸ்டாயின்Leo Tolstoys God sees the truth but waits இன்னும் கதை எனக்கு எப்போதும் நினைவிருக்கும் உங்களில் சிலபேர் படிச்சுருப்பீங்க ஆனா நீங்க படிக்கலலேனா கண்டிப்பா படிங்க இது ஆன்லைன்ல சுலபமாக கிடைக்குது சுருக்கமாக இந்த கதை என்னென்ன இந்த கதையோட கதாநாயகன் ஒரு இளம் வாலிபன் அவன் ஒரு அழகான வசதியான பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிட்டான் அவனும் ஒரு அழகான வசதியான வாலிபன் அவன் ஒரு கண்காட்சி பாக்கணும்னு நினைக்கிறான் அவனுடைய மனைவி அவன் அந்த கண்காட்சிக்கு போயிட்டு வரும்போது நரை முடியுடன் கையில ரத்தத்தோடு வர மாதிரி கனவு கண்டதனால அவன அந்த கண்காட்சிக்கு போக வேணாம்னு சொல்றா ஆனா அவன் மனைவி சொல்றத பெருசா எடுத்துக்கல அவன் சிரிச்சிட்டே கண்காட்சிக்கு கிளம்பிட்டான் போற வழியில ஒரு தொழிலதிபரை பார்க்கிறான் அவரும் வசதியானவர் அவங்க கொஞ்ச நேரம் ஒன்னா செலவிடுராங்க ரெண்டு பேரும் ஒரே விடுதியில் அன்னைக்கு இரவு தங்கினாங்க அவங்க ஓய்வு எடுத்திட்டிருந்தாங்க ஒருத்தருக்கொருத்தர் பக்கத்துல படுத்திருந்தாங்க இந்த கதையோட கதாநாயகன் காலையில வேகமா எந்திரிச்சு கிளம்பி போயிட்டான் போகிற வழியில் கதாநாயகன் கூட தங்கியிருந்த தொழிலதிபர கொலை செஞ்சதா சொல்லி அவன காவலர்கள் கைது செஞ்சாங்க முந்தின நாள் இரவு ரெண்டுபேரும் ஒரே ரூம்ல பக்கத்துலதான் தூங்கினாங்க சோ கத்தி அவன் தலைகாணிக்கு கீழே தான் இருந்துச்சு இந்த சூழ்நிலை சாட்சி மூலம் அவன்தான் கொலை செஞ்சான்னு உறுதி செய்கிறாங்க அதனால அவங்க அவனை கைது செஞ்சாங்க அவனுடைய மனைவியும் அவ கனவில் கண்ட மாதிரி அவன் தான் கொலை செஞ்சானு நம்புனா ஆனா கதாநாயகனுக்கு அது ரொம்ப வலியை ஏற்படுத்தியது அவனுடைய மீதி காலத்த சிறையில் கழிச்சான் ஒரு நாள் அந்த தொழிலதிபர கொலை செஞ்ச உண்மையான கொலையாளி சிறைகுள்ள வந்தான் அப்புறம் அந்த உண்மையான கொலைகாரன் இன்னும் சிலர் கைதிகளோடு ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு தப்பித்து செல்ல முயற்சித்தான் ஆனா இது சிறை காவலாளிக்கு தெரிஞ்சிடுச்சு அப்போ சிறை காவலாளி கதாநாயகன் கிட்ட கேட்ட போது அவன் உண்மையைச் சொல்லாமல் மறைத்து விட்டான் இதைப்பார்த்த உண்மையான கொலைகாரன் மனசு உறுத்தியது எனவே அவன் நீதிபதியிடம் சென்று நான்தா கொலை செஞ்சேனு சொன்னான் பின்னர் கதாநாயகன் விடுதலை பெற்றான் ஆனா விடுதலை பெறும் பொழுது அவன் பாதி இறந்து விட்டான் சோ டால்ஸ்டாய் என்ன சொல்ல வராருனா ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிக்கனும்னு சொல்றாரு அது கடவுளாக இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி இங்கு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்கிறார் ஆனால் இது வெறும் நீதிக்கு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையில தாமதமா நடக்கிற ஒரு சில விஷயம் உங்களுக்கு மறுக்கப்படலாம் அது உங்களுக்கு அல்லது வேற ஒருத்தவர்க்கு அல்லது உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கா கூட இருக்கலாம் நீங்க கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய வாழ்வதையும் மறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதையும் ஒப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கை மற்றும் தொழிலின் முடிவில் நீங்க வருத்தப்படுவீங்க இந்த கதையோட நான் ராபின் ஷர்மாவின் ஒரு சுவாரசியமான மேற்கோள சொல்றேன் நீங்கள் தொடங்கலன ஜெயிக்க முடியாதுyou cant win if you dont begin என்று சொல்கிறார் அது எவ்வளவு உண்மையானது நீங்கள் தொடங்கலன ஜெயிக்க முடியாது இன்னொரு பழமொழி கூறுகிறேன் பல மையில் தூர பயணம் ஒரு அடியிலே ஆரம்பிக்கிறது நீங்க உங்க முதல் அடியை எடுத்து வைக்கலேனா உங்க பயணம் தொடங்கவே தொடங்காது ஆனா நான் என்னோட சொந்த மேற்கோளுடன் முடிக்க விரும்புறேன் இதனோட ஆத்தர் சரியா தெரியல ஆனா இது எனக்கு மிகவும் பிடித்தது நான் எனது கடமை பற்றி பயம் கொள்ளவில்லை நேரத்த வீணடிப்பது பற்றி பயம் கொள்கிறேன்I dont fear commitment I feel wasting my time இப்போ அப்பாயின்ட்மெண்ட்ஸ்ன்ற பெயரில யாருக்காவது எதையாவது செஞ்சு கொடுக்கிறன்ற பெயரிலநிறைய விஷயங்கள் செஞ்சு தரது உண்மையில் கடமை கிடையாது சோ இந்த மேற்கோளின் ஆத்தர் நான் ஒரு விஷயத்துக்கு கடமை பட்டால் அந்த கடமைக்காக பயப்படமாட்டேன் மற்றும் நான் எனது பொறுப்பை உணர்வேன் என்னால் அதை செய்ய முடியும் ஆனா கடமை எனும் பெயரில் என்னுடைய நேரத்த நா வீணடிக்கிறனோ அல்லது மக்கள் என் நேரத்த வீணடித்து விடுவாங்கலோனு பயப்படுறேன் அடுத்ததில உங்க நேரத்த எவ்வாறு சேமிக்கனும் மற்றும் உங்க நேரத்த திருடுபவர்களிடமிருந்து எவ்வாறு உங்க நேரத்த பாதுகாக்கணுங்கிறத பார்ப்போம் மற்றும் பிராக்ரஸ்டினேஷன எப்படி தாண்டி வர்றதுன்னு பார்ப்போம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கூடுதலாக எந்த ரெபரன்ஸும் கொடுக்கல ஆனா இதெல்லாம் வாசிக்க வேண்டிய புத்தகங்கள் நீங்க உங்க டைம் மற்றும் வாழ்க்கைய மேனேஜ் பண்றதில்ல மற்றும் ப்ரோக்ரஸ்டினேஷன தடுக்க ஆர்வமாய் இருந்தா அட்லீஸ்ட்பிரைன் டிரேஸிஓட 4 புத்தகங்கள வாசிங்க Eat That Frog Get Paid More and Promoted Faster Focal Points Goals How To Get Everything You Want Faster Than You Ever Thought Possible Getting organised at work book by ken Zeigler பீட்டர் பான் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க விரும்பினா மற்றும் புத்திசாலி மக்கள் கூட ஏன் தோல்வியடையராங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா சைக்காலஜி டுடேங்ற ஒரு சுவாரசியமான ஆர்டிகல படிங்க அதோட இன்டர்நெட் லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்க என்னோட நேரம் செலவிடுவதை நினைச்சு எனக்கு சந்தோசமா இருக்கு மற்றும் அந்த நேரம் நேரம் பயனுள்ளதா இருக்குனு நம்புரேன் வீடியோவை பார்க்க டைமை திட்டமிட்டு வச்சுக்கோங்க மற்றும் உங்க அசைன்மென்ட் டைமுக்கு முடிங்க இந்த கோர்ச தொடர்ந்து என்கூட நீங்க பண்றதுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்த பாடத்தில் சந்திப்போம்